மற்றுமொரு சுவாரஸ்யமான உதாரணமாக மருத்துவ நோயறிதலில் திரவ இயக்கவியல் எவ்வாறு பயன்படுகிறது என்பதை பார்க்கலாம் இது மருத்துவ நோயறிதல் மட்டுமல்லாமல் அதற்கு சிகிச்சை அளிப்பதற்கும் இந்த திரவ இயக்கவியல் பயன்படுகிறது ரத்த மாதிரியை சோதனை செய்ய ரத்தத்தை உறிஞ்சும் ஊசியை கருத்தில் கொள்க உதாரணமாக சர்க்கரை நோயாளிகளுக்கு சர்க்கரையின் அளவை அறிந்து அதற்கேற்ப இன்சுலினை செலுத்துவதற்கும் திரவ இயக்கவியல் அடிப்படையாக உள்ளது இந்த செயல்முறையானது சர்க்கரை நோயாளிகள் வாழ்நாள் முழுவதும் மேற்கொள்ள வேண்டிய சிக்கலான வழிமுறையாகும் தற்போது பயன்படுத்தப்பட்டு வரும் ஊசிக்கு மாற்றாக மிகச்சிறிய மைக்ரோ ஊசிகளை பயன்படுத்தலாம் அவை கொசு கடிப்பது போல இருப்பதால் பயோமிமிடிக்ஸ் என்று அழைக்கப்படுகிறது இதை இயற்கையான வழி முறையிலிருந்து பின்பற்றுவதில்லை இயற்கையான நிகழ்வு முடியாத ஒன்றாகும் ஆனால் அதிலிருந்து சில கருத்துக்களை நாம் பெறலாம் ஒரு கொசு ரத்தத்தை உறிஞ்சும் போது அதன் வாயில் எதிர்மறை அழுத்தம் உருவாகிறது மேலே கூறிய மைக்ரோ ஊசியில் ஒரு மைக்ரோ எலக்ட்ரோ மெக்கானிக்கல் பம்பு மூலம் பரிசோதனைக்காக குறைந்த அளவிலான ரத்தத்தை உறிஞ்ச முடியும் மாஸ்பெட் அல்லது மெட்டல் ஆக்சைடு குறைகடத்தி போன்ற சாதனம் மூலம் ரத்தத்தில் உள்ள குளுக்கோஸின் அளவை கண்டறியலாம் மாஸ்பெட் அடிப்படையாகக்கொண்ட நுண்ணுணர் கருவி மூலம் அதன் மதிப்பை அறியலாம் குளுக்கோஸின் அளவை பொருத்து தன்னிச்சையாகவே இன்சுலினை உடம்பினுள் செலுத்தும் செயல்முறை கொண்ட கைக்கடிகார வடிவிலான கருவி இங்கே படத்தில் காட்டப்பட்டுள்ளது இதில் குறைந்த வலியில் ரத்த மாதிரிகளை எடுத்து குளுக்கோசின் அளவை கண்டறிந்து அதன் அடிப்படையில் இன்சுலினை செலுத்த முடியும் இது எவ்வாறு வேலை செய்கிறது உறிஞ்சி அழுத்தத்தின் மூலம் இது செயல்படுகிறது ஆனால் மைக்ரோ அளவில் அதன் ஊசியானது வடிவமைக்கப்பட வேண்டும் கொசுவின் அலகு 25 முதல் 50 மைக்ரான் விட்டம் உடையது இதில் பரப்பு இழுவிசை மிக முக்கிய பங்கு வகிக்கிறது இது பெரிய அளவில் செயல்படாவிட்டாலும் சிறிய அளவில் செயல்படும் மிக முக்கியமான விசை ஆகும் பரப்பு இழுவிசையின் விளைவாக ரத்தத் துளி ஆனது தோலின் அடி புறத்திலிருந்து வலியில்லாமல் உறிஞ்சப்படுகிறது இதுபோல திரவ இயக்கவியலின் சுவாரசியமான நிறைய உதாரணங்களை கொடுக்க முடியும் திரவ இயக்கவியல் ஆனது ஆட்டோ மொபைல்ஸ் அல்லது வின்கலம் அல்லது மின் நிலையம் அல்லது செயல்முறை நிலையங்களில் மட்டும் உபயோகப் படுவதில்லை நவீன தொழில்நுட்ப உலகில் திரவ இயக்கவியலின் பங்களிப்பு இன்றியமையாதது நிறைய தருணங்களில் நம் உள்ளுணர்வுக்கு மாறாக உள்ளது அதாவது பாய்ம ஓட்டத்தில் பரப்பின் கடின மேற்பரப்பானது உராய்வு தடையை குறைகிறது என்பதற்கு பதிலாக தடையாக செயல்படுகிறது என்று கூறுவதைப் போல் ஆகும் உராய்வு இல்லாமல் பறவைகள் பறக்க முடியாது மீன்கள் நீந்த முடியாது சீரான சிக்கல்கள் சீரற்ற முடிவுகளை கொண்டிருக்கும் பாய்ம ஓட்டத்தில் ஒரு துகளானது அந்த திரவத்தின் பாகியல் தன்மையை குறைக்கிறது அதிக பாகியல் கொண்ட ஒரு பாய்மம் பூஜ்ஜியம் பாகுநிலை கொண்ட ஒரு ஐடியல் ஓட்டமாகும் ரெபெரென்ஸ் பிரேமை அடிப்படையாகக் கொள்ளாமல் அந்த ஓட்டம் நிலையானதா அல்லது நிலையற்றதா என்று கூறமுடியாது எனவே ஓட்டத்தின் டைம் டிபெண்டன்ஸ் ரெஃபரன்ஸ் ப்ரேமை பொருத்தது வெட்டு விசைகள் நீங்கி விட்டாலும் வெட்டு தகைவு இருக்கும் இது ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வாகும் பல நேரங்களில் முரண்பாடான கருத்துகளும் எழுவதுண்டு ஏனெனில் ஒவ்வொருவரின் பார்வையிலும் அவர்களின் உள்ளுணர்வு வெளிப்படும் நெருப்பில் கை வைத்தால் சுடும் என்பது ஒரு சிறிய குழந்தைக்கும் தெரியும் இது ஒரு சரியான உள்ளுணர்வு ஒரு இயற்கை நிகழ்வினை வாழ்வியலின் உள்ளுணர்வின் மூலம் விவரிக்காமல் அனுபவத்தின் மூலம் விவரிப்பதே அறிவியலின் உண்மையான கற்றல் ஆகும் உள்ளுணர்வை சாராத ஒரு உதாரணத்தைப் பார்க்கலாம் ஒரு சொரசொரப்பான பரப்பின் மீது திரவம் பாயும்போது அது தடையை ஏற்படுத்துகிறது சில தருணங்களில் இந்த சொரசொரப்பான பரப்பானது மறைமுகமாக உராய்வை குறைக்கிறது ஒரு சொரசொரப்பான ஹைட்ரோபோபிக் பரப்பானது ஒரு சிறிய பகுதியில் சிறிய குமிழிகளை உருவாக்குகிறது நேனோ மீட்டர் அளவுள்ள குமிழி ஆனது திரவ ஓட்டத்திற்கு தடையாக இல்லாமல் ஒரு மெத்தை போன்ற வழுக்கும் அமைப்பை உருவாக்குகிறது சொரசொரப்பான பரப்பானது வழுவழுப்பாக மாறுவதற்கு நேனோ அளவுள்ள குமிழிகள் காரணமாக உள்ளது திரவமானது இந்த குமிழிகளில் மீது எந்த ஒரு உராய்வும் இல்லாமல் பாய்கிறது அதாவது திரவமானது சொரசொரப்பான பரப்பின் மீது நேரடி தொடர்பில்லை பொதுவாக பார்த்தோமேயானால் திரவ இயக்கவியல் ஆனது கோட்பாடு சார்ந்த ஒரு பாடமாகும் மெய்நிகர் தளத்தில் இது போன்ற எண்ணற்ற செயல்முறை வீடியோக்கள் உள்ளன வெறும் கோட்பாடுகளை மட்டும் படிக்காமல் அதன் தொடர்புடைய செயல்முறைகளையும் சேர்ந்து உதாரணங்களுடன் கற்ப தே சிறந்த வழிமுறையாகும் இதன் மூலம் திரவ இயக்கவியலின் அடிப்படை பிரச்சினைகளை மட்டுமில்லாமல் அதன் மேம்பாடுகளையும் புரிந்து கொள்ளலாம் இந்த சிறிய அறிமுக கருத்துக்களோடு அடுத்த கட்ட நகர்வுக்கு போகலாம் அதற்குமுன் திரவம் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இதற்கு வெவ்வேறு விதமான விடைகள் உள்ளன திரவம் என்றால் என்ன என்று தெரிந்தாலும் அது எந்த அர்த்தத்தில் கூறப்பட்டது என்ன பகுப்பாய்வு செய்ய வேண்டும் என்பதை பொறுத்தது உறுதியாக கூற வேண்டுமாயின் ஒரு வாயுவை கருத்தில் கொள்க இதை எவ்வாறு வரையறுப்பது அதாவது இது திரவம் மற்றும் திண்மத்திற்கு இடைப்பட்ட ஒரு பருப்பொருள் ஆகும் திரவத்தைப் பற்றி இங்கே நாம் பார்க்கப் போவதில்லை ப்ளுய்டு என்பது ஒரு பொதுவான வார்த்தையாகும் ஒரு கொள்கலனை கருத்தில் கொள்க இதில் சில வாயு மூலக்கூறுகள் உள்ளன இந்த அமைப்பை எவ்வாறு பகுப்பாய்வு செய்வது ஒவ்வொரு மூலக்கூறுகளின் நகர்வு சமன்பாடுகளை எழுதுவது ஒரு முறையாகும் இதற்கு பின்வரும் நிலையை கருத்தில் கொள்க ஒவ்வொரு மூலக்கூறுக்கும் மூன்று ட்ரான்ஸ்லாஷனல் சுயாதீனவளவுகள் மற்றும் மூன்று ரொடேடிங் சுயாதீனவளவுகள் உள்ளன ஆக மொத்தம் ஒவ்வொரு மூலக்கூறுக்கும் ஆறு சுயாதீனவளவுகள் உள்ளன ஒரு மோலில் ஒரு அவகேட்ரா எண் உள்ள மூலக்கூறுகள் உள்ளன எத்தனை மூலக்கூறுகள் உள்ளதோ அத்தனை சமன்பாடுகள் கிடைக்கும் அதை தீர்ப்பதன் மூலம் அந்த மூலக்கூறுகளின் நகர்வை பற்றிய இயற்பியல் படம் நமக்கு கிடைக்கும் இது மூலக்கூறுகளின் நகர்வை பற்றி அறிந்து கொள்ள உதவும் ஒரு அடிப்படையான வழிமுறையாகும் ஆனால் உண்மையில் பெரிய அமைப்புகளில் இதைப் புரிந்துகொள்வது சிரமம் ஆகும் சிறிய அமைப்புகளில் உள்ள எண்ணற்ற மூலக்கூறுகளை பகுப்பாய்வு செய்யலாம் ஆனால் அவை கணக்கீட்டு தொழில்நுட்ப வசதிகளை பொறுத்தது இதற்கு மாற்று என்ன இரண்டு வழிகள் உள்ளன ஒன்று தனித்தனி மூலக்கூறுகளை அடையாளம் காண்பதை விட சராசரி புள்ளிவிவரங்கள் அடிப்படையில் மூலக்கூறுகளை பகுப்பாய்வு செய்யலாம் அதாவது மூலக்கூறுகளை தனித்தனியாக பகுப்பாய்வு செய்யாமல் புள்ளி விவரப் பண்புகளின் அடிப்படையில் குழுக்களாகப் பிரித்து பகுப்பாய்வு செய்யலாம் வாயுக்களின் இயக்கவியல் தேற்றம் இவ்வாறு பெறப்படுகிறது வாயுக்களின் இயக்கவியல் தேற்றத்தில் மூலக்கூறுகளின் பண்புகள் புள்ளியியல் அடிப்படையில் தோராயமாக பகுப்பாய்வு செய்யப்படுகிறது ஒவ்வொரு மூலக்கூறுகளின் உண்மையான பண்புகளைப் பற்றி ஆராய்வது இல்லை இது கணக்கீடுகளை ஓரளவிற்கு எளிமையாக்குகிறது இதை மைக்ரோஸ்கோப்பிக் அணுகுமுறை என்று கூறலாம் இதன் மூலம் மைக்ரோஸ்கோப்பிக் அணுகுமுறையானது எளிதானது என்பதை புரிந்து கொள்ளலாம் இது சில தாக்கங்களைக் கொண்டுள்ளது உதாரணமாக ஒரு வாயுவின் அழுத்தத்தை அளவிடுவதாக கொள்வோம் இதற்கு மைக்ரோஸ்கோப்பிக் அணுகுமுறையானது எவ்விதத்திலும் துணை புரியாது இதைவிட மேம்பாடாக விசையை அளக்கும் ஒரு கருவி மூலம் சராசரி செங்குத்து விசை அளந்து அதை பரப்பளவினால் வகுத்தால் நமக்கு அழுத்தம் கிடைக்கும் இந்த மைக்ரோஸ்கோப்பிக் அணுகுமுறையில் மூலக்கூறுகள் ஒன்றுடன் ஒன்று மோதி உருவாகும் மாறும் மோமெண்டும் மூலம் வாயுவின் அழுத்தத்தை தெரிந்துகொள்ளலாம் ஆனால் மாக்ரோஸ்கோப்பிக் அணுகுமுறையில் கொடுக்கப்பட்டுள்ள பரப்பில் செயல்படும் சராசரி விசையை அளப்பதன் மூலம் அழுத்தத்தினை பெறலாம் இந்த மாக்ரோஸ்காபிக் அணுகுமுறை நன்றாக செயல்பட்டால் இதுவே சிறந்த வழிமுறையாகும் ஏனெனில் இதன் மூலம் பாய்மத்தை ஒரு தொடர் ஊடகமாக கருதலாம் எனவே இந்த தொடர் பாய்மத்தை தொடரகம் என்று அழைக்கலாம் மாக்ரோஸ்காபிக் அணுகுமுறையில் இதை தொடரக கருதுகோள் என்று குறிப்பிடலாம் கேள்வி என்னவென்றால் இந்த தொடரக கருதுகோள் எப்பொழுதும் வேலை செய்யுமா அல்லது செய்யாதா இது நன்றாக வேலை செய்தால் பண்புகளின் சரிவை வகை நுண்கணித விதிகள் மூலம் கணக்கிடலாம் எனவே திரவத்தின் பண்புகளை நன்கு தெரிந்த வகை நுண்கணிதம் சமன்பாடுகள் மூலம் விவரிக்கலாம் இதில் ஒரு பிரச்சினை என்னவென்றால் இதை எல்லா நிலைகளிலும் உபயோகப்படுத்த முடியுமா இதை இன்னும் விரிவாக பார்க்க ஒரு வாயுவின் அடர்த்தியை கணக்கிடுவதாக கொள்க அதை அளவிடுவதற்கு அதன் கன அளவில் உள்ள மூலக்கூறுகளின் எண்ணிக்கையை கணக்கிட வேண்டும் ஒவ்வொரு மூலக்கூறுகளின் நிறை m என்க படத்தில் காட்டியுள்ளவாறு இதை அமைப்பின் மொத்த எடையை கன அளவு கொண்டு வகுப்பதாக கொள்க இங்கே எவ்வாறு சிறிய கன அளவை வகுப்பது கன அளவு சிறியதாக இருந்தாலும் பூஜ்ஜியம் ஆவதில்லை மாறுநிலை கன அளவு வரை தொடரக கருதுகோள் செல்லுபடியாகும் அதற்கு கீழே உபயோகப்படுத்த முடியாது ஏனென்றால் மாறுநிலை கன அளவிற்கு கீழே குறைந்த அளவிலான மூலக்கூறுகள் மட்டுமே உள்ளன அதனால் அவை சீரற்ற இயக்கத்தில் உள்ளன அதனால் என்ன ஆகும் உதாரணமாக இரண்டு மூலக்கூறுகள் எடுத்துக் கொள்க அவற்றில் ஒன்று வெளியேறிவிட்டால் பகுப்பாய்வின் முடிவில் 100 சதவீத பிழை ஏற்படும் அல்லது அதை அளக்கும் விதத்திற்கு ஏற்ப 50 சதவீத பிழையாக கூட இருக்கலாம் ஒரு குறிப்பிட்ட கன அளவில் உள்ள மூலக்கூறுகளின் நிச்சயமற்ற இருப்பிட தன்மையினால் அதிக பிழையானது உண்டாகிறது அது எப்போது உண்டாகும் கன அளவு மிக சிறியதாகவோ அல்லது சிறியதாக இல்லாமல் இருந்தாலும் அமைப்பில் வெகுசில மூலக்கூறுகள் இருந்தால் அவை அரிதான அமைப்பாகும் வெகு சில மூலக்கூறுகள் இருந்தால் எவ்வாறு நிச்சயமற்ற சூழ்நிலை உண்டாகிறது என்பதை புரிந்துகொண்டோம் ஒருவேளை அதிக அளவிலான மூலக்கூறுகள் இருந்தால் கன அளவும் பெரியதாக இருந்தால் அந்த அமைப்பை கையாள்வது மிக கடினம் எனவே ஒவ்வொரு புள்ளியிலும் பண்புகளின் மாற்றத்தை கணக்கிட முடியாது அதனால் சிறிய அளவில் தேவையான எண்ணிக்கையில் மூலக்கூறுகள் இருப்பது ஒரு சிறந்த அமைப்பாகும் அடுத்த கேள்வியாக தேவையான மூலக்கூறுகள் என்பது எவ்வளவு எவ்வளவு எண்ணிக்கையிலான மூலக்கூறுகளை காப்பாற்றி வைத்திருக்கிறோமோ அதுவே போதுமானது அமைப்பு பெரியதாகவோ அல்லது சிறியதாகவோ இருந்தால் இது சரியாகுமா இதை புரிந்து கொள்வதற்கு அளவீடுகள் மூலமாக விவரிக்கலாம் பெரியது அல்லது சிறியது என்பது தோராய மதிப்பு ஆகும் அந்த அமைப்பானது ஒருவருக்கு சிறியதாகவோ அல்லது ஒருவருக்கு பெரியதாகவோ தெரியலாம் அதனால் எப்போதும் அளவீடுகள் முறையே சிறந்தது இதை புரிந்து கொள்வதற்கு λ என்ற அளவீட்டை எடுத்துக் கொள்வோம் λ என்பது மூலக்கூறின் சராசரி விடுவிக்கப்பட்ட பாதையாகும் மூலக்கூறின் சராசரி விடுவிக்கப்பட்ட பாதை என்றால் என்ன மூலக்கூறானது மற்றும் உடன் மோதுவதற்கு முன் எவ்வளவு தூரம் கடந்தது என்பதே ஆகும் மூலக்கூறின் சராசரி விடுவிக்கப்பட்ட பாதை பெரிதாக இருந்தால் அது ஒரு அரிதான அமைப்பாகும் அதாவது அமைப்பில் ஒரு சில மூலக்கூறுகள் இருப்பதாகக் கொள்வோம் அவை ஒன்றுடனொன்று மோதுவதற்கு நீண்ட தூரம் கடக்க வேண்டும் எனவே λவை L என்ற பண்பு நீள அளவுடன் தொடர்புபடுத்துக பண்பு நீள அளவு என்பது மூலக்கூறுகளின் பண்புகளில் மாற்றம் நிகழும் தூரம் ஆகும் உதாரணமாக ஒரு குழாயின் வழியே ஒரு வாயு பாய்வதாக கொள்வோம் எனவே அந்த வாயுவின் பண்புகள் வால்விலிருந்து மாற்றம் அடைகிறது வால்வில் பூஜ்ஜியம் ஆகவும் நடுக்கோட்டில் அதிக திசைவேகத்துடன் இருக்கும் பண்பு நீளமானது சில சமயங்களில் குழாயின் ஆரமாக கூட இருக்கலாம் ஆனால் பொறியியல் பயன்பாடுகளில் அது குழாயின் விதமாக கருதப்படுகிறது இதனால் அதன் மதிப்புகளில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படுவதில்லை விட்டமானது ஆரத்தின் இரு மடங்காகும் L மற்றும் λவை ஒப்பிட்டு பார்க்கும் போது λவானது Lஐ விட அதிகமாக இருந்தால் அது அரிதான அமைப்பாகும் ஒருவேளை λ சிறியதாக இருந்தால் அது அரிதற்ற அமைப்பாகும் இங்கு λ அல்லது L முக்கியமல்ல ஆனால் Lமிக முக்கியமான ஒன்றாகும் அதன் மதிப்பின் மூலம் அமைப்பின் செயல்பாடுகளை காணலாம் எனவே 𝜆𝐿𝐾𝑛 இது ஒரு பரிமாணம் இல்லாத எண் ஆகும் இது க்னுட்ஸேன் எண் என்று அழைக்கப்படுகிறது க்னுட்ஸேன் எண் சிறிதாக இருந்தால் அது அரிதான அமைப்பல்ல எனவே தொடர்பக கோட்பாடுகளை உபயோகிக்கலாம் ஒருவேளை பெரியதாக இருந்தால் அமைப்பானது அரிதான ஒன்றாகும் எனவே தொடர்பக கோட்பாடுகளை உபயோகிக்க முடியாது ஒன்று புள்ளியில் அணுகுமுறையிலோ அல்லது மாலிகுலார் டைனமிக்ஸ் முறையிலோ தீர்க்கலாம் இதை சுருக்கமாக கூற வேண்டுமானால் திரவ இயக்கவியல் சிக்கல்களை தீர்ப்பதற்கு நிறைய வழிமுறைகள் உள்ளன ஒன்று மாலிகுலார் டைனமிக்ஸ் இது திரவ ஓட்டத்தை பகுப்பாய்வு செய்யும் உள்ளுணர்வு அடிப்படையிலான ஒரு அணுகுமுறையாகும் ஆனால் இதன் கணக்கீட்டு முறைகளில் நிறைய நடைமுறைச் சிக்கல்கள் உள்ளன மற்றொன்று புள்ளியியல் சார்ந்த அணுகுமுறையாகும் இது தொடர்பக கோட்பாடுகளை அடிப்படையாகக் கொண்ட மாக்ரோஸ்காபிக் அணுகுமுறையை ஆகும் இதன் ஒரு சில நிலைகளில் க்னுட்ஸேன் எண் பயன்படுத்தப்படுகிறது ஒருவேளை தொடர்பக கோட்பாடுகளை உபயோகப்படுத்தினால் அது ஒரு எளிமையான வழிமுறையாகும் அதில் வகை நுண்கணிதம் மூலம் நன்கு தெரிந்த விதிகளின் வாயிலாக கணக்கீடுகளை தீர்க்கலாம் இது ஒரு அறிமுகம் என்பதால் தொடர்பக கோட்பாடுகளை எவ்வாறு எளிதாக உபயோகிப்பது என்பதை பார்க்கலாம் இது சம்பந்தமான சில கணக்கீடுகளை நாம் காண்போம் அடுத்த அத்தியாயத்தில் இதன் தொடர்ச்சியை காணலாம்